அன்புள்ள பங்கேற்பாளர்களை வரவேற்கிறோம் நான்காவது வாரத்தின் நான்காவது தொகுதியில் டிஜிட்டல் உடல் மொழியை எடுத்துக்கொள்வோம் இது சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் வளர்ந்து வரும் அம்சமாகும் முந்தைய தொகுதிகளில் சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் அம்சங்களை பாரம்பரியமாக அதன் ஆய்வுகளுடன் தொடர்புபடுத்தியுள்ளோம் தொழில்நுட்பத்தின் இடைமுகத்துடன் ஒரு சமூகம் வளர்ந்து வருவதால் சொற்களற்ற தொடர்பு பற்றிய நமது புரிதலில் புதிய பரிமாணங்கள் சேர்க்கப்படுவதைக் காண்கிறோம் இன்று நாம் விவாதிக்கும் டிஜிட்டல் உடல் மொழி ஒரு முக்கிய அம்சம் ஆகும் இந்த ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சிகள் சொற்களற்ற தகவல்தொடர்புகளில் மேற்கொள்ளப்பட்டபோது அவை அதற்கு மாறுபட்ட பதில்களைத் தருகின்றன ஒருபுறம் இது நிலையான ஆராய்ச்சித் திட்டங்களுக்கு வழிவகுத்தது அதே நேரத்தில் இது ஊடக மக்களையும் ஈர்த்தது இதன் விளைவாக வழக்கமான நெடுவரிசைகள் வெவ்வேறு பிரபலமான நபர்களின் உடல் மொழியைப் பார்க்கின்றன மேலும் அதே நேரத்தில் தொழில்முறை அமைப்புகளும் இந்த வளமான புரிதலால் பாதிக்கப்பட்டுள்ளன அதனால்தான் படிப்படியாக இது தொழில்முறை அமைப்புகளில் வெவ்வேறு மதிப்பீட்டு செயல்முறைகளின் கட்டாய பகுதியாக மாறியது என்பதைக் காண்கிறோம் உடல் மொழியின் வழக்கமான புரிதல் எங்களுக்கு தனிப்பயனாக்கத்தை வழங்க பயன்படுகிறது நாம் ஒரு நபரைப் பார்க்க முடியும் மற்றும் வெவ்வேறு உடலசைவியல் முதலியவற்றின் அடிப்படையில் நாம் ஒரு குறிப்பிட்ட கருத்தை உருவாக்க முடியும் எவ்வாறாயினும் தொழில்நுட்பம் உருவாக்கத் தொடங்கியதும் செயற்கை நுண்ணறிவின் முன்னிலையிலும் தொடர்புடைய துறைகளில் முன்னோடியில்லாத வளர்ச்சியைப் பார்க்கும்போது இந்த வழக்கமான தனிப்பயனாக்கம் வழக்கற்றுப் போய்விட்டது மட்டுமல்லாமல் பல வழிகளில் தேவைக்கதிகமானதாகவும் மாறிவிட்டது மேலும் கணினி மத்தியஸ்த தகவல் தொடர்பின் அனைத்து அம்சங்களிலும் சி சி டிஜிட்டல் உடல் மொழியைப் புரிந்துகொள்வது டி எல் என்பது பயனர் உணர்வுகளைப் பற்றிய நுண்ணறிவை வளர்ப்பதற்கு இன்றியமையாத பகுதியாக மாறிவிட்டது குறிப்பாக ஒரு பெரிய அளவில் மற்றும் இந்த சுவைகளையும் விருப்பங்களையும் தரப்படுத்தலில் எங்களுக்கு உதவவும் டிஜிட்டல் உடல் மொழியைப் பற்றிய நமது புரிதல் ஒரு பயனராக டிஜிட்டல் அனுபவத்தை மேம்படுத்துகிறது மற்றும் டிபிஎல் அடிப்படையில் மேலும் உத்திகளை உருவாக்க வேண்டிய ஒரு நபராகவும் உள்ளது டிஜிட்டல் உடல் மொழியைப் பற்றிய நமது புரிதல் புதிய தொழில்நுட்ப உடனடி ஒளியில் சொற்களற்ற தகவல்தொடர்புக்கான இந்த அம்சத்தைப் படிப்பதில் ஒரு புதிய ஆர்வத்தை உருவாக்கியுள்ளது டிபிஎல்லின் இந்த அம்சம் வேறு சில ஆராய்ச்சிகளால் மேலும் செழுமைப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக என்எல்பி அல்லது நியூரோ மொழியியல் புரோகிராமிங் பகுதியில் இது எதிர்மறையான உடல் நடத்தையிலிருந்து நேர்மறையானதாக மாறலாம் என்றும் அதை ஒரு புதிய திறமையாகக் கற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறுகிறது உடல் மொழியின் வழக்கமான அம்சங்களை நாம் பார்ப்போம் அது கினீசிக்ஸ் அல்லது நம் முகத்தின் மூலம் நம் வெளிப்பாடுகள் குரல் மேற்கோள்கள் போன்றவை அவை நம் உணர்ச்சிகளைப் பிரதிபலிக்கின்றன அவை நம் மனநிலையின் அறிகுறியாகும் என்று பொதுவாக நம்பப்படுகிறது இந்த அறிகுறிகள் எந்தவொரு தகவல்தொடர்பு செயல்முறையையும் பற்றிய நமது புரிதலை முடிக்கப் பயன்படுகின்றன மேலும் அவை சரியான பின்னூட்டத்தை உருவாக்குவதற்கும் எங்களுக்கு உதவின பின்னூட்டத்தின் அடிப்படையில் மற்றும் செய்தியை முழுமையாகப் புரிந்துகொள்வதன் அடிப்படையில் இவை மதிப்புமிக்க அறிகுறிகளையும் குறிப்புகளையும் வழங்கப் பயன்படுகின்றன இப்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட யுகத்தில் இந்த உதவிகள் எங்களுக்கு இனி அணுக முடியாது என்பதைக் காண்கிறோம் சில நேரங்களில் டிஜிட்டல் யுகம் இந்த உதவிகளை உடனடியாக பொருளின் பரிமாற்றத்திற்கு கொன்றதாக மக்கள் நினைக்கிறார்கள் எவ்வாறாயினும் இந்த எய்ட்ஸைக் கொல்வதற்குப் பதிலாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வயது இந்த எய்ட்ஸை மட்டுமே டிஜிட்டல் மயமாக்கியுள்ளது மேலும் இது பயனுள்ள மற்றும் புத்திசாலித்தனமான தகவல்தொடர்புக்கான வேறுபட்ட குறிப்புகளை எங்களுக்கு வழங்கியுள்ளது தகவல்தொடர்பின் எந்தவொரு அம்சத்தையும் பற்றிய எந்த ஆய்வும் அது நடக்கும் சூழலில் இருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட முடியாது இன்றைய சூழல் நமது தொழில்நுட்ப புரிதலால் வடிவமைக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்பத்துடன் எந்தவொரு நேரடி தொடர்பும் இல்லாமல் இன்று எந்தவொரு தகவல்தொடர்புகளையும் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது மேலும் உடல் மொழியைப் பற்றிய நமது புரிதலுக்கும் கூடுதல் பரிமாணம் வழங்கப்படுவது இயற்கையானது டிஜிட்டல் உடல் மொழி ஆரம்பத்தில் ஒரு நபரின் நடத்தையை கண்காணிக்கத் தொடங்கப்பட்டது பக்கங்களை உலாவும்போது ஒரு நபர் எவ்வாறு நடந்துகொள்வார் மேலும் வலைத்தள பயனர்கள் உள்ளடக்கத்தில் சலிப்படைகிறார்களா அல்லது அவர்கள் விரக்தியடைகிறார்களா அல்லது அவர்கள் ஈடுபடுகிறார்களா என்பதை அறிய இது எங்களுக்கு உதவியது ஜோசப் வால்டர் எழுதிய ஒரு கட்டுரையிலிருந்து நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் கணினி மத்தியஸ்த தகவல்தொடர்பு குறித்த பெரும்பாலான கோட்பாடுகள் சொற்களற்ற தகவல்தொடர்புகளை கருப்பு பெட்டியில் குறைக்க முனைகின்றன என்று பரிந்துரைத்துள்ளார் எங்கள் சொற்களற்ற குறிப்புகள் பலவிதமான செயல்பாடுகளுக்கு வழிவகுக்கும் என்று கருதி அவை கட்டாயமாக ஐசோமார்பிக் மற்றும் சொற்களற்ற குறிப்புகள் நேரடியாகவும் பிரத்தியேகமாகவும் தகவல்தொடர்பு சமூக செயல்பாடுகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளன அத்தகைய குறிப்புகள் இல்லாதிருப்பது செயல்பாட்டு விளைவுகளைத் தடுக்கிறது என்றும் பரிந்துரைக்கிறேன் அவற்றின் வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் சி சியை பெருமளவில் உரையாற்றும் தகவல்தொடர்பு கோட்பாடுகள் ஒரு தகவல்தொடர்பு நிகழ்வின் எதிர்மறையான அம்சங்களைப் பார்த்தன இது பாரம்பரிய சொற்களஞ்சிய குறிப்புகள் இல்லாமல் நிகழ்கிறது மேலும் இந்த சூழ்நிலையை நிவர்த்தி செய்ய பல தத்துவார்த்த அணுகுமுறைகள் இருந்தாலும் என் சி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சமூக செயல்பாடுகளுக்கு இடையில் ஒன்றுக்கு ஒன்று கடிதப் பரிமாற்றத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டனர் இந்த மூன்று கோட்பாடுகளையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவை வெவ்வேறு பதில்களைத் தொடங்குகின்றன முதலாவது ஒரு சமூக இருப்பு கோட்பாடு இரண்டாவது சமூக தொடர்பு கருதுகோள் இல்லாதது மற்றும் மூன்றாவது ஊடக செழுமைக் கோட்பாடு முதல் கோட்பாடு சமூக இருப்பு கோட்பாடு 1976 இல் ஷார்ட் வில்லியம்ஸ் மற்றும் கிறிஸ்டி ஆகியோரால் முன்வைக்கப்பட்டது இந்த கோட்பாட்டின் கீழ் வரும் தத்துவார்த்த அணுகுமுறைகள் ஒரு முகத்திலிருந்து நேருக்கு நேர் தொடர்புக்கு ஆடியோ அல்லது வீடியோ கான்பரன்சிங்கிற்கு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டபோது தொடங்கப்பட்டது நாங்கள் ஆடியோ அல்லது வீடியோ கான்பரன்சிங்கிற்கு மாற்றும்போது சொற்களற்ற தகவல்தொடர்புக்கான பல குறிப்புகள் இல்லாதிருப்பதைக் கண்டோம் எடுத்துக்காட்டாக வீடியோ கான்பரன்சிங் ஹாப்டிக்ஸ் இல்லை ப்ராக்ஸெமிக்ஸும் இல்லை ஆடியோ மாநாடுகளில் உடலசைவியல் கூட அதை இழந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது கோட்பாட்டு அணுகுமுறை இந்த வழக்கமான குறிப்புகள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான சங்கத்துடன் தொடர்புடைய ஒரு சமூக இருப்பை பதிவு செய்ய எங்களுக்கு உதவியது என்று உணர்ந்தது எடுத்துக்காட்டாக ஊடாடும் மனப்பான்மையில் நட்பின் உணர்வு இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்கள் குறிக்க முடியும் இரண்டாவது தத்துவார்த்த அணுகுமுறை முதல் விதத்தில் இருந்து மிகவும் வேறுபட்டதல்ல சமூக தொடர்பு கருதுகோளின் பற்றாக்குறை 1980 களின் முற்பகுதியில் கீஸ்லர் சீகல் மற்றும் மெகுவேர் போன்றவர்களால் பரிந்துரைக்கப்பட்டது தகவல்தொடர்புகளை நேருக்கு நேர் தொடர்புகொள்வதில் தகவல்தொடர்புகளின் சொற்களற்ற அம்சங்கள் வெவ்வேறு நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் சமூக சூழல் மற்றும் சமூக சூழல் பங்கேற்பாளர்களுக்கு நெறிமுறை நடத்தை என்னவாக இருக்க வேண்டும் என்பதைக் கண்டறிந்து அதற்கேற்ப செயல்பட உதவுகிறது என்று அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் இந்த சமூக சூழல் இல்லாத நிலையில் பங்கேற்பாளர்கள் தனிப்பயனாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் சுயமாக வெறித்தனமான வழிகளில் நடந்து கொள்ள முனைகிறார்கள் ஏனென்றால் மற்றவர்களின் நடத்தை மற்றும் குறிப்புகளைப் பெறுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை அதே நேரத்தில் அது மாறுபட்டதாக இருக்கும் இந்த இரண்டு கோட்பாடுகளுடன் ஒப்பிடுகையில் மூன்றாவது தத்துவார்த்த அணுகுமுறை சற்று வித்தியாசமானது என்பதைக் காண்கிறோம் ஊடக செழுமைக் கோட்பாடு 1984 ஆம் ஆண்டில் டாஃப்ட் மற்றும் லெங்கல் ஆகியோரால் ஒரு ஆய்வறிக்கையில் முன்மொழியப்பட்டது பின்னர் அவர்கள் அதை 1986 இல் மேலும் விரிவுபடுத்தினர் பாரம்பரியமாக அவற்றைப் புரிந்துகொள்வதால் தகவல்தொடர்புகளின் சொற்கள் அல்லாத அம்சங்கள் அவற்றை உருவாக்குவதற்கும் எங்கள் செய்திகளை விளக்குவதற்கும் அவை வழிவகுக்கின்றன மேலும் பல குறிப்புகள் மற்றும் இந்த குறிப்புகள் உதவியுடன் செய்திக்கு ஒரு குறிப்பிட்ட செழுமை வழங்கப்படுகிறது எனவே செய்தியைப் புரிந்துகொள்வது எளிதாகிறது முதல் இரண்டு தத்துவார்த்த அணுகுமுறைகள் சமூக இருப்பு கோட்பாடு மற்றும் சமூக தொடர்பு கருதுகோளின் பற்றாக்குறை சமூக தொடர்பு இல்லாதிருப்பதில் கவனம் செலுத்துகின்றன ஊடக செழுமைக் கோட்பாடு ஒரு தனிப்பட்ட மட்டத்தில் ஒரு புரிதலுடன் தொடர்புடையது இந்த கருத்தியல் அணுகுமுறைகள் கருப்பு பெட்டி கோட்பாடு என அழைக்கப்படுகின்றன மிக விரைவில் உடலசைவியஇசி சி இந்த சுவைகளையும் விருப்பங்களையும் தரப்படுத்மேலும் உயர் தனிப்பட்ட CMC மற்றும் சமூக தகவல் செயலாக்கம் அல்லது எஸ்ஐபி கோட்பாடுகளின் தகவமைப்பு மாதிரிகளாக மாற்றப்பட்டுள்ளன தொழில்நுட்பம் அதைப் பற்றிய நமது கருத்தை வெவ்வேறு தொழில்முறை அமைப்புகளில் பயன்படுத்துவதால் அதைப் பற்றிய நமது அணுகுமுறைகளும் அதனுடனான எங்கள் உறவுகளும் மாறிவிட்டன இந்த மாறிவரும் முன்னோக்குகள் மாறிவரும் SIP கோட்பாடுகளில் பிரதிபலிக்கின்றன இந்த தத்துவார்த்த அணுகுமுறைகளின்படி பயனர்கள் சுரண்டப்படுகிறார்கள் அல்லது அதற்கு மாறாக அவை சொற்களற்ற குறிப்புகள் இல்லாததால் செயல்படுகின்றன பின்னர் அவை வேறுபட்ட குறிப்புகளை உருவாக்கலாம் இந்த கோட்பாடுகளின்படி சி சியில் இன்னும் ஆதிக்கம் செலுத்தும் குறி காலவரிசை தகவல்தொடர்புகளின் சொற்களற்ற அம்சங்களைப் பற்றிய புதிதாக வெளிவரும் புரிதலின் ஒரு பகுதியாக காலவரிசைகளைப் பார்த்தோம் ஆனால் அது கலாச்சார உணர்வை அடிப்படையாகக் கொண்டது சியின் சூழலில் இந்த தத்துவார்த்த அணுகுமுறைகள் கணினி மத்தியஸ்த தகவல்தொடர்புகளில் கூட காலவரிசை கிடைக்கிறது என்று பரிந்துரைத்துள்ளன அதே நேரத்தில் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் சில குறிப்புகளை மீண்டும் அறிமுகப்படுத்தலாம் அல்லது வேறுபட்ட குறிப்புகளை உருவாக்கலாம் அவை மக்களால் புரிந்து கொள்ளப்படலாம் மற்றும் வழக்கமான குறிப்புகளை மாற்றலாம் எடுத்துக்காட்டாக எமோடிகான்கள் அவதாரங்கள் வீடியோக்கள் மற்றும் மானுடவியல் சின்னங்கள் உடல் நடத்தை மூலம் ஒருவர் வெளிப்புற செய்திகளை அனுப்புவதாக உடல் மொழி வழக்கமாக நம்பப்படுகிறது மேலும் உணர்ச்சி புலனுணர்வு வலிமை மற்றும் தொடர்பு என்று கருதப்பட்டது உடல் மொழியைப் புரிந்துகொள்வது நமது முறைகள் மற்றும் அணுகுமுறைகள் உணர்வுகள் போன்றவற்றை மற்ற நபரால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்பதோடு நேர்மாறாகவும் இணைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் இப்போது நம் உடல் மொழியும் உள் செய்திகளை அனுப்புவதாகக் கூறியுள்ளனர் மேலும் இது மற்றவர்களை செல்வாக்கு செலுத்துவதற்கு மட்டுமல்லாமல் நம்முடைய சொந்த மனப்பான்மைகளை பாதிக்கவும் மறுவடிவமைக்கவும் பயன்படுத்தப்படலாம் உதாரணமாக நாம் ஒரு நேர்மறையான உடல் மொழியைப் பராமரித்தால் படிப்படியாக நம் உணர்ச்சிகள் நேர்மறையான மாற்றத்தைக் கொண்டிருக்கும் இந்த விஞ்ஞான ஆராய்ச்சி உடலுக்கும் மூளைக்கும் இடையே மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதாக எப்போதும் நம்பிய வழக்கமான புரிதலை பலப்படுத்தியுள்ளது இந்த கட்டத்தில் என் பி அல்லது நியூரோ மொழியியல் நிரலாக்கத்தையும் மீண்டும் குறிப்பிடலாம் இது மனமும் உடலும் ஒருவருக்கொருவர் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை மையமாகக் கொண்டுள்ளது ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 1323 கணினி மத்தியஸ்த தகவல்தொடர்பு சூழலில் தற்காலிக இயக்கவியல் முக்கியமானது இது பல்வேறு ஆராய்ச்சியாளர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது 1988 ஆம் ஆண்டில் ஹெஸ்ஸி வெர்னர் மற்றும் ஆல்ட்மேன் Hesse Werner and Altmanஆகியோரால் வெளியிடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சியை நான் குறிப்பிடுவேன் எல்லா பயனர்களும் நேர முத்திரைகளை சரிபார்க்கும்போது மின்னஞ்சலின் காலவரிசை குறிப்பிடத்தக்க சொற்களற்ற குறிப்புகள் என்று அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர் பதிலைப் பெற்ற நேரத்தையும் பதிலைப் பெறுவதில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டதா என்பதையும் அவர்கள் பார்க்கிறார்கள் எனவே பெறுநர் ஒரு பதிலை உருவாக்குவதற்கும் இந்த பதிலை ஒரு மின்னஞ்சலில் இடுகையிடுவதற்கும் எடுக்கும் நேரம் பெறுநருக்கு கருத்துக்களை உருவாக்க உதவுகிறது இந்த கருத்துக்கள் பெரும்பாலும் எதிர்மறையான பக்கத்தில்தான் இருக்கும் என்றும் இந்த ஆராய்ச்சி பரிந்துரைத்துள்ளது எடுத்துக்காட்டாக பதில்களின் தாமதத்திற்கான பக்கச்சார்பான பண்புகளாக அவை இருக்கும் சூழ்நிலை சிரமங்களுக்கு பதிலாக தனிப்பட்ட தோல்விகளை நாம் காரணங்களாக கருதலாம் இந்த சார்புகளும் எதிர்மறையான பக்கத்தைப் பார்க்கும் மனிதப் போக்கும் முதலில் எந்தவொரு தொழில்முறை சூழ்நிலையிலும் ஆரம்ப நம்பிக்கையை அழிக்கக்கூடும் எனவே இந்த ஆராய்ச்சியாளர்கள் மின்னஞ்சலில் அல்லது எந்த சமூக ஊடகத்திலும் காலவரிசை முக்கியமானது என்று கூறுகிறார்கள் மற்றொரு அம்சம் இது உரைசார்ந்த மொழி என்று அழைக்கப்படுகிறது இது எமோடிகான்களின் பயன்பாடு ஆகும் 1990 களில் ஜப்பானில் தோன்றிய எமோடிகான்கள் இப்போது மிகவும் பிரபலமாகிவிட்டன அவர்கள் இப்போது ஒரு பரவலான இருப்பைக் கொண்டுள்ளனர் அவை ஆன்லைன் தகவல்தொடர்புகளில் உணர்ச்சிகளையும் குரலின் குரலையும் வெளிப்படுத்துகின்றன மற்றும் எளிதில் புரிந்துகொள்ளக்கூடியவை எடுத்துக்காட்டாக சொற்கள் மற்றும் சொற்றொடர்களைச் சுற்றியுள்ள நட்சத்திரத்தின் பொருள் என்ன அல்லது எல்லா பெரிய எழுத்துக்கள் எழுதுவது கூச்சலுக்கு சமம் என்பதை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் டிஜிட்டல் உடல் மொழி என்பது உடல் மொழி இருக்கும் அதே வழியில் ஒரு பிடிப்பு சொற்றொடர் இந்த சொற்றொடரை முதன்முதலில் ஸ்டீவன்ஸ் வூட்ஸ் 2009 இல் அறிமுகப்படுத்தினார் டிஜிட்டல் உடல் மொழி என்ற தனது புத்தகத்தில் ஸ்டீவன் வூட்ஸ் எலோக்வாவில் இணை நிறுவனர் மற்றும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக உள்ளார் வாடிக்கையாளர்களின் ஆன்லைன் நடத்தையில் கண்காணிக்கக்கூடிய வடிவங்களை விவரிக்க அவர் இந்த சொற்றொடரைப் பயன்படுத்தினார் டிஜிட்டல் உடல் மொழி என்பது ஒரு கலை மற்றும் ஒரு விஞ்ஞானம் என்று ஸ்டீவன் வூட்ஸ் பரிந்துரைத்தார் இது வருங்கால வாங்குபவர்களின் சமிக்ஞைகள் மற்றும் அவர்களுடன் சிறப்பாக தொடர்புகொள்வதற்கான நோக்கங்களை கண்டறிந்து புரிந்துகொள்வதைச் சுற்றி வருகிறது இணையத்தின் வருகையுடனும் தகவல்களை அணுகுவதற்கும் அதை மற்றவர்களுக்கு அனுப்புவதற்கும் பல்வேறு புதிய வழிகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சுமார் ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் தொடங்கிய மாற்றம் சந்தைப்படுத்துபவர்கள் விற்பனை வல்லுநர்கள் மற்றும் அவர்கள் சேவை செய்யும் நிறுவனங்கள் குறித்து குறிப்பிடத்தக்க மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார் அவரைப் பொறுத்தவரை டிஜிட்டல் உடல் மொழி இன்றைய சமூகத்தில் ஒரு தேவையாகிவிட்டது எனவே டிஜிட்டல் உடல் மொழி என்ற சொற்றொடர் சரியாக எதைக் குறிக்கிறது இது ஒரு வலைத்தளத்திலோ அல்லது பயன்பாட்டிலோ ஒரு பயனர் செய்யும் ஒவ்வொரு தொடர்பு மற்றும் சைகையையும் குறிக்கிறது அவர்கள் எவ்வளவு வேகமாக எந்த கோணங்களில் தங்கள் சுட்டியை நகர்த்துகிறார்கள் எங்கு கிளிக் செய்கிறார்கள் எங்கே அவர்கள் ஒரு சுருளில் சுற்றிக் கொள்கிறார்கள் மற்றும் பிற விஷயங்கள் இந்த கவலைகள் அடிப்படையில் விற்பனை நபர்களிடமிருந்தே சந்தைப்படுத்துதலுக்கான ஆதாரங்களின் ஆன்லைன் கிடைப்பைத் தட்ட விரும்பும் நபர்கள் தொடங்கப்படுகின்றன எனவே பெருகிய ஆன்லைன் விற்பனை மற்றும் வாடிக்கையாளர் நடத்தை பற்றிய தரவு மற்றும் தொடர்புடைய தகவல்களைப் பெறுவதற்கான கருத்து அமைப்புகள் உருவாக்கப்படுவதை படிப்படியாகக் காண்கிறோம் நிறுவனத்தின் கொள்கைகளை நிர்வகிக்கும் மக்கள் அதன் முக்கியத்துவத்தை உணரத் தொடங்கினர் மேலும் ஆன்லைன் செயல்முறைகளின் ஒரு பகுதியாக இருக்கும் டிஜிட்டல் உடல் மொழி என்பது இந்த மேற்கோள் "நுட்பமான சமிக்ஞைகளைப் பிடிக்கவும் புரிந்துகொள்ளவும் செயலாக்கவும்" மூலம் அறியப்பட்டது டிஜிட்டல் சுயவிவரத்தை உருவாக்குவது முதன்மையாக விற்பனையாளர்களால் செய்யப்பட்டது ஆனால் அர்த்தங்களின் உதவியுடன் மிக விரைவில் இது நம் வாழ்வின் மற்ற எல்லா பரிமாணங்களிலும் பயன்படுத்தத் தொடங்கியது என்பதைக் காண்கிறோம் எங்கள் டிஜிட்டல் சுயவிவரத்தின் உதவியுடன் எங்கள் ஆர்வம் நோக்கங்கள் மற்றும் கவலைகள் பற்றிய தகவல்களை ஒரு தயாரிப்பு பற்றி மட்டுமல்லாமல் ஆன்லைன் ஆர்வத்தில் நாம் காட்டியிருக்கக்கூடிய வேறு எந்த சிக்கலையும் பகுப்பாய்வு செய்யலாம் எனவே டிஜிட்டல் உடல் மொழி மற்றும் அதன் புரிதல் அர்த்தமுள்ள பிரச்சாரங்களுக்கும் கேள்விகளுக்கும் காரணமாகின்றன Knowledge Storm and Marketing ஷெர்பாவால் Sherpa2007 ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு மாறிவரும் விற்பனை உலகத்தை ஒப்புக் கொண்டது மேலும் 93 சதவீத வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் தகவல் வேறு எந்த மூலத்திலிருந்தும் பெறும் தகவல்களைப் போலவே மதிப்புமிக்கது என்று உணர்ந்ததாகக் கண்டறியப்பட்டது எடுத்துக்காட்டாக வெளியீடுகள் அல்லது கையேடுகள் அல்லது பிற அச்சிடப்பட்ட விளம்பரப் பொருள் 84 சதவிகித வாடிக்கையாளர்கள் ஒரு முக்கிய தேடுபொறிகளில் ஒன்றைப் பயன்படுத்தி தங்கள் ஆய்வுகளைத் தொடங்கினர் வாங்குபவர்களில் கிட்டத்தட்ட 75 சதவீதம் பேர் ஆன்லைனில் வாங்கும் தகவல்களின் முதிர்ச்சியை சேகரிக்கின்றனர் மேலும் ஐந்தில் நான்கு பங்கு வாடிக்கையாளர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது புதிய தகவல்களைத் தேட இணையத்தைப் பயன்படுத்துகின்றனர் இந்த கண்டுபிடிப்புகள் 2007 ஆம் ஆண்டு கணக்கெடுப்பிலிருந்து வந்தவை அதன்பின்னர் தொழில்நுட்பத்தின் இருப்பு மட்டுமே மேம்படுத்தப்பட்டுள்ளது என்பதைக் காண்கிறோம் எனவே ஒருவருக்கொருவர் நடத்தை பற்றிய நமது புரிதலில் தொழில்நுட்பத்தின் சமகால தாக்கத்தை நாம் கற்பனை செய்யலாம் எனவே டிஜிட்டல் உடல் மொழி சமகால ஆராய்ச்சியில் ஒரு மையமாக மாறத் தொடங்கியது அதேசமயம் டிஜிட்டல் உலகம் முக்கியமானது என்பதன் வழி நமது டிஜிட்டல் உடல் மொழி குறித்த புரிதல்களில் எல்லா ஆராய்ச்சிகளும் ஒருமனதாக உள்ளன குறிப்பாக அந்த அமைப்புகளில் அதன் பொருந்தக்கூடிய தன்மை குறித்து சில இட ஒதுக்கீடுகள் உள்ளன அவை கற்றலில் கவனம் செலுத்துகின்றன மற்றும் மனிதர்களின் வளர்ச்சியுடன் தொடர்புடையவை தொழில்நுட்பம் இயக்கப்பட்ட தகவல்தொடர்புகள் மற்றும் சம்பாதிக்கும் பரிவர்த்தனைகள் எங்கள் நடத்தைகளில் பல்வேறு மாற்றங்களைக் கொண்டு வருகின்றன தொழில்கள் மட்டுமல்ல சேவைகளும் டிஜிட்டல் முறைகளுக்கு மாறுகின்றன என்பதை நாங்கள் காண்கிறோம் இது நிச்சயமாக வசதியானது இது விரைவானது இது நேரத்தை மிச்சப்படுத்துகிறது மேலும் இது செலவு குறைந்ததாகும் பொதுவாக இது சாதாரண மனிதர்களுக்கு எட்டக்கூடியது இருப்பினும் குறிப்பாக வகுப்பறை சூழ்நிலைகள் குறித்து கவலைகள் எழுப்பப்பட்டுள்ளன அங்கு கண் தொடர்பு ப்ராக்ஸெமிக்ஸ் குரல் வேறுபாடுகள் போன்றவற்றின் மூலம் மாணவர்களின் நடத்தை குறித்து கருத்துக்களைப் பெறுவதற்கான பாரம்பரிய வழிகள் இருப்பதாக உணரப்பட்டது இல்லாவிட்டால் அவற்றின் வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் டிஜிட்டல்மயமாக்கல் குறைவான நிகழ்நேர ஈடுபாடுகளை ஏற்படுத்தக்கூடும் இது ஒரு வகுப்பறையில் உடல் மொழிக்கு ஏற்றவாறு ஆசிரியரின் தரப்பில் இருக்கும் வாய்ப்பை பாதிக்கலாம் மற்றும் தேவைப்பட்டால் தலையீடு செய்ய பரிந்துரைக்கிறது அதே சமயம் நம்முடைய ஆறுதல் இல்லாமை அல்லது டிஜிட்டல் முறைகளைப் பயன்படுத்துவதில் நம்முடைய திறமை இல்லாமை ஆகியவை சில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நாம் ஒப்புக் கொள்ள வேண்டும் இந்த சுவாரஸ்யமான வீடியோவில் டிஜிட்டல் உடல் மொழி சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளது எனவே மனித உடல் மொழி என்றால் என்ன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் பெரும்பாலும் நேருக்கு நேர் தொடர்பு 80 சதவிகிதம் வரை உண்மையில் உடல் மொழி மூலம் தான் ஆனால் இன்றைய உலகில் நாம் பெரும்பாலும் உலகளாவிய மெய்நிகர் அணிகளில் இருக்கும்போது 80 சதவிகிதம் வரை பெரும்பாலான நேரம் நாம் ஒருவருக்கொருவர் அறையில் இருப்பதில்லை அது சரி அவர்கள் அந்த மின்னஞ்சலை அனுப்பும்போதும் அவர்கள் எழுதியபோதும் அவர்கள் உண்மையில் கூறவரும் அர்த்தம் என்ன என்பதையும் மக்களைப் படிக்கக்கூடிய புதிய குறிப்புகள் மற்றும் சமிக்ஞைகள் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டிஜிட்டல் உடல் மொழி என்பது எங்கள் டிஜிட்டல் உரையாடல்களில் சமிக்ஞைகளில் மறைக்கப்பட்ட புதிய குறிப்புகள் அவை எங்களுக்கு ஏன் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மின்னஞ்சலின் நேரம் என்று சொன்னார் என புரிந்துகொள்ள உதவுகின்றன ஆம் அல்லது ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி ஒரு காலகட்டத்தில் சரி என்று எழுதினால் அந்தக் காலம் ஏதோவொரு பொருளைக் குறிக்கிறது இன்று நாம் பயன்படுத்தும் ஊடகத்தின் சுவடு முதல் நாம் பயன்படுத்திய நிறுத்தற்குறி வரை அனைத்தும் எங்கள் உரையாடல்களில் சி சி மற்றும் பி சி யார் என்பதற்கான பதிலின் நேரம் வரை டிஜிட்டல் சமிக்ஞைகள் உடல் மொழியே பெரும்பாலும் மற்றொரு நபர் என்ன சொல்கிறார் என்பது எங்களுக்குத் தெரியும் என்று நாங்கள் நினைக்கிறோம் சரி ஆனால் தகவல்களில்நாம் உண்மையில் கண்டது என்னவென்றால் அந்த நபர் உண்மையில் எதைக் குறிக்கிறார் என்பதில் ஏராளமான தவறான புரிதல் பதட்டம் மற்றும் குழப்பம் உள்ளது ஏனென்றால் மனித உடல் மொழியில் நாம் பயன்படுத்தும் முறை கண் தலையசை குலுக்கல் போன்ற சூழல் நம்மிடம் இல்லை எனவே மக்கள் தங்கள் சொந்த டிஜிட்டல் பாணிகளைப் பற்றி இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திக்கொள்ள சில சிறந்த நடைமுறைகள் என்னிடம் உள்ளன ஆனால் டிஜிட்டல் உடல் மொழியை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகின்றன எனக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமாக முதலாவது சுருக்கமானது குழப்பத்தை ஏற்படுத்தும் பெரும்பாலும் நாங்கள் குறுகிய அணிக்கு செல்கிறோம் நான் நன்றாக இருப்பேன் அல்லது இதை எனக்கு அனுப்புவேன் ஆனால் பல கதைகளில் எனக்கு பிடித்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்று சி அவர் ஒரு பெரிய திட்டத்தைப் பற்றி தனது அணியிலிருந்து ஒரு பெரிய ஆவணத்தை அனுப்பினார் மற்றும் சில லைனர்களை எழுதினார் அது அவள் தலையில் ஒரு சீரற்ற எண்ணத்தைக் கொண்டிருந்தது ஒரு கூட்டத்தில் அவர் சொல்வார் ஆனால் மக்கள் ஒரு யோசனையாக எடுத்துக்கொள்வார்கள் என்று உங்களுக்குத் தெரியும் இருப்பினும் திடீரென்று ஒரு லைனர் மின்னஞ்சல் அவளுடைய சூழலை அவர்கள் உண்மையில் காணாததால் அவர்கள் ஒரு வாரத்திற்குள் ஒரு வேலை ஸ்ட்ரீமை உருவாக்கி அவளுக்கு உண்மையில் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் பல மணிநேரங்கள் செலவிடுகிறார்கள் நான் பார்க்கிறேன் எனவே சில நேரங்களில் நாம் எவ்வாறு தொடர்புகொள்கிறோம் என்பதில் நாம் உண்மையிலேயே விழிப்புடன் இருக்க வேண்டும் நாம் உண்மையில் தெளிவாக இருக்கிறோம் இன்றைய உலகில் புதிய சமிக்ஞைகள் உள்ளன மற்றும் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் இரண்டாவது நேரம் என்பதுதான் எல்லாமே என்பது பெரும்பாலும் நாம் காணும் நேரங்கள் என்னவென்றால் நாம் எப்போதுமே பதிலளிக்க முடியும் 24 7 சிலர் அதை ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று சிலர் எதிர்பார்க்கிறார்கள் நேரத்தைச் சுற்றியுள்ள எதிர்பார்ப்புகளைப் பற்றி நாம் வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும் எனது ஆராய்ச்சியில் நான் கண்டறிந்த மிகப் பெரிய விஷயம் என்னவென்றால் சில நிமிடங்கள் அல்லது வாரத்திற்குப் பிறகு சில நிமிடங்கள் அல்லது கூட்டத்தின் ஒரு மணி நேரத்திற்குள் நீங்கள் ஒரு நன்றி மின்னஞ்சலை அனுப்பினால் மக்கள் எவ்வாறு அந்த நன்றியில் இணைக்கப்படுகிறார்கள் என்பதில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது ஏனென்றால் இது மெய்நிகர் கைகுலுக்குதல் சமிக்ஞை போன்றது இது எங்கள் மெய்நிகர் சுற்றில் அதே வழியில் செய்ய முடியாது எனவே நான் எந்த வகையான டிஜிட்டல் உடல் மொழியை திட்டமிடுகிறேன் என்று அனைவரையும் சிந்திக்க ஊக்குவித்தேன் இன்றைய டிஜிட்டலில் நான் தெளிவாக இருப்பதையும் தவறாகப் புரிந்து கொள்வதைத் தவிர்ப்பதையும் நான் எவ்வாறு உறுதிப்படுத்துவது டிஜிட்டல் உடல் மொழி என்பது கணினிகளின் உதவியுடன் உடல் மொழியை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்பது பற்றியது இப்போது நம் உடல் மொழியைப் படிக்கக்கூடிய கணினிகள் வருவதாக உணர்கிறோம் நிகழ்நேர கண்டுபிடிப்பாளர்கள் கை சைகைகளைப் புரிந்துகொண்டு பல நபர்களைக் கண்காணிக்கலாம் மற்றும் கை அசைவுகளின் அடிப்படையில் மட்டுமே கண்டறிதல்களைச் செய்யலாம் கார்னகி மெலன் பல்கலைக்கழகத்தின் ரோபாட்டிக்ஸ் நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு வீடியோவில் இருந்து பல நபர்களின் உடல் தோற்றங்களையும் இயக்கங்களையும் உண்மையான நேரத்தில் புரிந்து கொள்ளத்தக்க ஒரு கணினியை இயக்கியுள்ளனர் இது ஒவ்வொரு நபரின் கை மற்றும் விரல்களின் போஸையும் முதல் முறையே உள்ளடக்கியுள்ளதாகும் கண்காணிப்பதற்கான தொழில்நுட்ப திறன் மற்றும் தனிநபர்களின் இயக்கங்கள் மிக நீண்ட காலமாக இருந்தன ஆனால் இப்போது கணினிகள் மூலம் ஒரு கூட்டத்தில் தனிப்பட்ட நபர்களின் சைகைகளைப் பார்க்க முடியும் மற்றும் அதைக் கண்டறிய முடியும் என்ற இந்த யோசனை ஒரு புரட்சிகர கருத்தாகும் இந்த புதிய முறை பனோப்டிக் ஸ்டுடியோவின் உதவியுடன் உருவாக்கப்பட்டது இது 500 வீடியோ கேமராக்களுடன் பதிக்கப்பட்ட ஒரு இரண்டு கதை குவிமாடம் ஆகும் மேலும் அந்த வசதியிலுள்ள சோதனைகளிலிருந்து பெறப்பட்ட நுண்ணறிவுகள் ஒரு கேமரா மற்றும் மடிக்கணினியைப் பயன்படுத்தி ஒரு குழுவினரின் தனிப்பட்ட தோற்றத்தைக் கண்டறிவதை சாத்தியமாக்கியுள்ளன இந்த சமீபத்திய தொழில்நுட்ப வளர்ச்சியை சமன் செய்ய பனோப்டிக் என்ற சொல் தக்கவைக்கப்பட்டுள்ளது என்பது சுவாரஸ்யமானது பனோப்டிகான் ஆரம்பத்தில் ஒரு கட்டடக்கலை வடிவமைப்பாகும் இது ஜெர்மி பெந்தம் 19 ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் முன்வைக்கப்பட்டது சிறைச்சாலைகள் பைத்தியம் புகலிடம் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் தொழிற்சாலைகள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள யோசனைகளை வடிவமைப்பதற்கான ஒரு புரட்சிகர கருத்தாக நவீன ஜனநாயக அரசுக்கு இடைக்கால சித்திரவதை அறைகள் மற்றும் நிலவறைகளிலிருந்து வேறுபட்ட குடிமக்களை ஒழுங்குபடுத்த ஒரு அமைப்பு தேவைப்பட்டது பனோப்டிகான் ஒரு சக்திவாய்ந்த மற்றும் அதிநவீன உள்மயமாக்கப்பட்ட வற்புறுத்தலை வழங்கியது இது ஒரு காவற்காரன் கைதிகளை தொடர்ந்து கவனிப்பதன் மூலம் அடையப்பட்டது பெந்தமின் கூற்றுப்படி நிலையான கண்காணிப்பு ஒரு கட்டுப்பாட்டு பொறிமுறையாக செயல்பட்டது நிலையான கண்காணிப்பின் ஒரு உணர்வு உள்மயமாக்கப்பட்டது இது மக்கள் கைதிகள் அல்லது பள்ளி குழந்தைகளுக்கு அந்த நடத்தைக்கான உரிமையை புரிந்து கொள்ள உதவியது இந்த குறிப்பிட்ட வடிவமைப்பை ஃபோக்கோ அவர்களுக்கிடையிலான உறவை ஆராய்வதற்கான சக்தி மற்றும் அறிவு சாயத்தின் நுட்பங்கள் மற்றும் ஒழுங்குமுறை முறைகளில் ஒன்றாக மேற்கோள் காட்டப்பட்டது எனவே ஃபோக்கோ சமூக கட்டுப்பாட்டு முறைகள் மற்றும் ஒரு ஒழுக்க சூழ்நிலையில் உள்ள மக்களைப் புரிந்துகொள்வார் உடல் மொழியின் இந்த ஸ்மார்ட் வெகுஜன அளவிலான வாசிப்பு அதே உருவக வடிவமைப்பைப் பயன்படுத்துகிறது என்பது சுவாரஸ்யமானது 19 ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட அதே வடிவமைப்பைப் பயன்படுத்துகிறது 2டி மனித வடிவம் அல்லது இயக்கத்தைக் கண்காணிப்பதற்கான இந்த முறைகள் மக்கள் மற்றும் இயந்திரங்கள் தொடர்பு கொள்ள புதிய வழிகளைத் திறக்கின்றன ஒரு ரோபோக்கள் சமூக இடைவெளிகளில் பணியாற்ற அனுமதிக்கும் என்று மிக விரைவில் நம்பப்படுகிறது ஒரு வகையில் உடல் மொழியைப் புரிந்துகொள்வது விஞ்ஞானி ரோபோட்டிக்ஸின் நடத்தையை எந்தவொரு மோதலும் இல்லாமல் மனித சமுதாயத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் திட்டமிட அனுமதிக்கும் என்று நாம் கூறலாம் இன்றைய உலகில் ஆன் லைன் கால்தடம் எனப்படுவதை நாங்கள் தொடர்ந்து விடுகிறோம் எங்கள் டிஜிட்டல் உடல் மொழி மற்றும் எங்கள் ஆன் லைன் இருப்பு ஆட்சேர்ப்பு செய்பவர்களுக்கு பிடித்த கருவியாக மாறியுள்ளது குறிப்பாக வெவ்வேறு ஆன் லைன் தளங்களின் வலுவான இணைப்பு இருக்கும்போது இது தவிர்க்க முடியாத டிஜிட்டல் ஆளுமையை உருவாக்குகிறது எனவே நமது உடல் மொழி சமூக ஊடகங்களில் மட்டுமல்ல எந்தவொரு தொழில்நுட்ப வளங்களையும் பயன்படுத்துவதில் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் எடுத்துக்காட்டாக எங்கள் ட்விட்டர் கணக்கில் ஹேஷ்டேக்குகள் பயன்படுத்தும் முறை வெவ்வேறு செய்திகளுக்கு நாங்கள் அனுப்பும் பதில் நீக்கப்படுகிறதா அல்லது இருக்கிறதா நாம் சமூக ஊடகங்களைப் பயன்படுத்தும் நாளின் நேரம் என்ன எங்கள் வேலை தொடர்பான பிரச்சினைகளுக்கு ஊடகங்களைப் பயன்படுத்தும் நாள் நாம் பின்பற்றும் இணைப்புகள் மற்றும் நபர்கள் என்ன நாங்கள் பகிரும் செய்திகளின் வகைகள் யாவை எங்கள் சொந்த பரிந்துரைகளில் வெவ்வேறு ஊடக தளங்களை எத்தனை முறை இணைக்கிறோம் எடுத்துக்காட்டாக பழைய ட்வீட்களை மீண்டும் ட்வீட் செய்வது பழக்கமாக இருக்கிறதா எங்கள் பேஸ்புக் இடுகையை எங்கள் இணைக்கப்பட்ட இடுகையுடன் இணைக்கிறோமா எங்கள் ஊடக இருப்பு விருப்பங்கள் மற்றும் பங்குகள் மூலம் கருத்துக்களின் பன்முகத்தன்மைக்கு மற்றவர்களுக்கு மரியாதை காட்டுகிறதா அல்லது இது எதிர்மறையானதா எனவே இன்றைய தொழில்நுட்ப உலகில் டிஜிட்டல் உடல் மொழியைப் புரிந்துகொள்வது முக்கியம் என்று கூறி நாம் முடிவு செய்யலாம் நமது டிஜிட்டல் ஆளுமையை நேர்மறையான முறையில் பராமரிக்கும் திறனும் சமமாக முக்கியமானது இது உடல் மொழியின் மற்றொரு அம்சத்திற்கு நம்மைக் கொண்டுவருகிறது ஸ்கைப்பில் ஒரு நேர்காணலை எதிர்கொள்ளும்போது நாம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் இதுதான் இது உடல் மொழியின் ஒரு குறிப்பிட்ட அம்சமாகும் இது பின்னர் நேரடி அமர்வுகளில் எடுக்கப்படலாம்